சென்ற வகுப்பில் குறுக்கீட்டு விளைவிற்கு ஒத்திசைவான ஒளி மூலம் முக்கியமானது என்றும் அது இல்லாமல் குறுக்கீட்டு விளைவு உண்டு பண்ண முடியாது என்றும் பார்த்தோம் ஒளி மூலமானது தற்காலிக ஒத்திசைவு அல்லது ஸ்பேசியல் ஒத்திசைவு ஆக இருக்கவேண்டும் என்றும் அவற்றை எவ்வாறு பெறுவது என்றும் பார்த்தோம் அதாவது இரண்டு வழிகளில் நாம் அவற்றை உண்டுபண்ண முடியும் ஒன்று டிவிஷன் ஆஃப் வேவ் பிரண்ட் மற்றொன்று டிவிஷன் ஆஃப் வீச்சு அதை உண்டு பண்ணுவதற்கு வேறு ஒரு வழி உள்ளது நாம் நம்முடைய ஆய்வுகூடத்தில் எவ்வாறு உண்டு பண்ணலாம் என்பது பற்றி இப்பொழுது விவாதிக்கலாம் பிரபலமான யங் இரட்டை பிளவு பரிசோதனையில் இந்த ஒத்திசைவான ஒளி மூலத்தின் ஒளியின் வேவ் பிரண்டை இரண்டாகப் பிரித்து குறுக்கீட்டு விளைவு எவ்வாறு உண்டாக்குவது என்பது நிரூபிக்கப்பட்டது ஒரு ஒளி மூலம் ஒரு திரை அந்தத் திரையில் 2 ஊசி துவாரங்கள் உள்ளது அந்த ஒளி மூலத்திலிருந்து ஒளி திரை மீது விழுகிறது இப்பொழுது அந்த இரண்டு ஊசி துவாரங்களும் ஒளி மூலங்களாக விளங்குகிறது அதாவது வேவ் பிரண்ட் இரண்டாக பிரித்தது போல் தோன்றுகிறது இந்த ஒளி மூலம் S1 மற்றும் S2 விடமிருந்து வேவ் பிரண்ட் S1 மற்றும் S2 பெறுகிறோம் அவை இப்பொழுது குறுக்கீட்டு விளைவு உண்டாக்குகிறது திரையின் இடத்தைப் பொறுத்து நாம் அதனுடைய கட்ட வேறுபாடு பாதை வேறுபாடு பெறுகிறோம் இங்கே இரண்டு ஒளி மூலங்கள் S1 மற்றும் S2 உள்ளன இவை இரண்டும் ஒரே ஒரு ஒளி மூலத்திலிருந்து பெறப்பட்டவை அவை ஒத்திசைவான ஒளி மூலங்களாக எதிர்பார்க்கிறோம் இரண்டு ஒளி மூலம் S1 S2 களுக்கான தொலைவில் ஏன் வரம்பு உண்டாகிறது அதனுடைய சைஸ் திரைக்கும் ஒளி மூலத்திற்கும் இடையே இருக்கும் தூரம் அதற்கு ஒரு வரம்பை நாம் உணருகிறோம் நாம் ஒரு ஒத்திசைவான மொழி மூலத்தை பெறுவதற்கான அனைத்து காரணிகளையும் சரியாக தேர்வு செய்ய வேண்டும் பட்டை அகலத்திற்கு கண்டிஷன் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அது கீழ்கண்டவாறு உள்ளது இங்கு D என்பது திரைக்கும் ஒளி மூலத்திற்கும் இடையேயான தூரம் d என்பது 2 ஒளி மூலத்திற்கு இடையேயான தூரம் பட்டை அகலம் β D λ d ஒரு வண்ணம் உடைய ஒளியின் அலை நீளத்தை கண்டுபிடிக்க இந்த பரிசோதனையை ஒருவர் செய்யலாம் இந்த அலை நிலையத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அலைநீளம் λ d β D இதை சுலபமாக கண்டுபிடித்துவிடலாம் ஏனென்றால் இந்த இரண்டு ஊசித் துவாரங்கள் திரையில் உள்ளன அந்த தூரம் மில்லிமீட்டர் அளவில் இருக்கும் மேலும் ஒளி மூலத்திற்கும் திரைக்கும் இடையேயான தூரம் சென்டிமீட்டர் அல்லது மீட்டரில் இருக்கும் நாம் அளவுகோலை உபயோகித்து இந்த தூரத்தை அளக்கலாம் நாம் பட்டை அகலத்தை மட்டும் திரையில் அளக்க வேண்டும் ஆனால் வெறும் கண்ணால் பட்டை அகலத்தை பார்க்க முடியாது ஒரு மைக்ராஸ்கோப் இன் உதவி மூலம் பார்க்க முடியும் மைக்ராஸ்கோப் மூலம் பெரிதாக்கப்பட்ட இமேஜை பார்க்கலாம் மைக்ராஸ்கோப்பில் ஒரு ஸ்கேல் உள்ளது நாம் வெவ்வேறு பட்டை அகலத்தை அளவிட முடியும் இந்த மொத்த அமைப்பிற்கு இன்டர்பெரோ மீட்டர் என்று பெயர் ஒத்திசைவான ஒளி மூலத்தை பெறுவதற்கான மற்றொரு முறை Fresnel's இரட்டை முப்பட்டக சோதனை இது ஒரு முப்பட்டகம் இது வேறொரு முப்பட்டகம் இவை இரண்டையும் ஒன்றாக இணைத்தோம் என்றால் நமக்கு கிடைப்பது இரட்டை முப்பட்டகம் இப்பொழுது அந்த ஒளி மூலத்தையும் இந்த கட்டத்தையும்இணைத்தால் இது செங்குத்தாக திரையில் வெட்டுகிறது இந்தப் புள்ளி தான் மையப்புள்ளி இந்த இரண்டு ஒளிகளும் இங்கு விழுமானால் ஒன்று இந்த வழியாக ஊடுருவுகிறது மற்றொன்று அடுத்த வழியாக ஊடுருவுகிறது இங்கே இரண்டு முப்பட்டகங்கள் உள்ளன ஒரு முப்பட்டகத்தின் வழியாக ஒளி ஊடுருவுகிறது மற்றொரு முப்பட்டகத்தின் வழியாக ஒளி கூடிவிடுகிறது இங்கு நாம் ஊடுருவ பட்ட ஒளி அலைகளை பெறுகிறோம் ஒளி மூலம் இருந்து உருவாக்கப்பட்ட இரண்டு விர்ச்சுவல் இமேஜ்கள் தான் S1 மற்றும் S2 இப்பொழுது இவற்றிலிருந்து இரண்டு ஒளி அலைகள் வருகின்றன அதாவது இரட்டை முப்பட்டகம் இரண்டு விர்சுவல் ஒளி மூலத்தை உருவாக்குகிறது இங்கு d என்பது தூரம் D திரைக்கு இடையேயான தூரம் இப்பொழுது P என்ற புள்ளியில் நாம் n ஆவது பட்டையை பார்க்கிறோம் இப்பொழுது n ஆவது கரும் பட்டை கிடைத்தால் நமக்கு கீழ்க்கண்ட தொடர்பு கிடைக்கிறது

இந்த தூரம் தான் மைய பட்டையிலிருந்து n வது பட்டைக்கு இடையேயான தூரம் இது கரும் பட்டையாக அல்லது பிரைட் பட்டையாக இருக்கலாம் நாம் எங்கே இரண்டு ஒத்திசைவான ஒளி மூலத்தை உருவாக்கியிருக்கிறோம் ஆனால் வித்தியாசமான வழியில் உருவாக்கியிருக்கிறோம் இதே மாதிரியாக வேறொரு முறையும் உள்ளது அதுதான் Fresnel's இரட்டை கண்ணாடி இங்கு M1 மற்றும் M2 இரண்டு கண்ணாடிகள் ஆகும் ஒளியானது ஒளி மூலத்திலிருந்து படத்தில் காட்டியபடி விழுகிறது படத்தில் காட்டியபடி கண்ணாடியின் மேல் விழுந்த ஒளி எதிரொலிக்கிறது ஒரு ஒளி மூலத்திலிருந்து இரண்டு அலைகள் இரண்டு கண்ணாடிகள் மேல் விழுகிறது இந்த இரண்டு கண்ணாடிகளும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வைக்கப்பட்டுள்ளன இவை இந்த புள்ளியில் சந்திக்கின்றன இப்பொழுது ஒரு ஒளி எதிரொலிக்க படுகிறது அதை நாம் பின்னோக்கி இழுத்தோம் ஆனால் ஒரு இமேஜ் இருக்கிறது படத்தில் பாருங்கள் பின்னால் தெரிவது இமேஜ் ஆகும் இமேஜ் ஆனது கண்ணாடிக்கு செங்குத்தாக உள்ளது ஒளி மூலத்திற்கும் கண்ணாடிக்குமான தூரமும் இமேஜ்காண தூரமும் சமமாக உள்ளது படத்தில் காட்டியபடி இப்பொழுது இதை நான் பின்னோக்கி இழுத்தேன் என்றால் அதாவது படத்தில் புள்ளி இடப்பட்ட கோடு இந்த இரண்டும் செங்குத்து கள் இந்தப் புள்ளியில் வெட்டுகிறது படத்தில் காட்டியபடி S1 என்பது ஒளி மூலத்தின் இமேஜ் ஆகும் S2 என்பது ஒளி மூலத்தின் இமேஜ் ஆகும் இது இரண்டாவது கண்ணாடியில் இருந்து இந்த அமைப்பின் மூலம் பெறப்படுகிறது நமக்கு S1 மற்றும் S2 விர்ச்சுவல் ஒளி மூலங்கள் ஆகும் Lloyd கண்ணாடியில் நாம் ஒரே ஒரு கண்ணாடியை உபயோகப்படுத்துகிறோம் இங்கு S ஒளி மூலம் இந்த இடத்தில் திரை உள்ளது S1 என்பது கண்ணாடியில் இருந்து பெறப்பட்ட இமேஜ் ஆகும் இது ஒரு கண்ணாடியில் இருந்து எதிரொலிக்க பட்ட ஒளியாகும் அதாவது நமக்கு ஒளியானது ஒளி மூலத்தில் இருந்தும் மற்றும் எதிரொலிப்பின் மூலமாகவும் பெறப்படுகிறது இந்த எதிரொலி ப்பின் மூலம் பெறப்பட்ட ஒளி S1 விர்ச்சுவல் ஒளி மூலத்திலிருந்து பெறப்படுகிறது இதில் ஒரு ஒளி மூலமானது உண்மையானது மற்றொன்று விர்ச்சுவல் ஒளி மூலம் இந்த இரண்டு ஒளி மூலங்களும் ஒத்திசைவான ஒளி மூலங்கள் இவற்றிலிருந்து நாம் திரையில் குறுக்கீட்டு விளைவை பெற முடியும் இந்த மையப் புள்ளியில் ஜீரோத் ஆர்டர் நமக்கு கிடைக்கிறது இந்த ஜீரோத் ஆர்டர் இங்கு கரும்படை பட்டை இது மற்ற அனைத்து முறையிலும்பெறப்பட்டது போல் இல்லை இது எதனால் ஏற்படுகிறது ஏனென்றால் ஒரு ஒளியானது நேரடியாகவும் மற்றொன்று எதிரொலிப்பின் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிறது அதனால் கூடுதலான கட்ட வேறுபாடு உண்டாகிறது எல்லா நேரங்களிலும் இவ்வாறு நடப்பதில்லை இங்கு ஒளியானது அடர்த்தி குறைந்த மீடியத்தில் இருந்து அடர்த்தி அதிகமான மீடியத்தில் விழும் பொழுது எதிரொலிக்க படும்பொழுது ஒரு π கட்ட வேறுபாடு உண்டாகிறது இங்கு நாம் ஒன்றை கவனிக்கவும் நினைவிலும் வைத்துக்கொள்ளவேண்டும் அது என்னவென்றால் எதிரொலி க்கப்பட்ட அலையானது π என்ற கட்ட வேறுபாட்டை உண்டாக்குகிறது அதாவது பாதை வேறுபாடு λ 2 இப்பொழுது நமக்கு இந்த சமன்பாடு கிடைக்கிறது பிரைட் பட்டைகளுக்கு எந்த கண்டிஷனாக இருந்தாலும் அதுவே நமக்கு இப்பொழுது கரும் பட்டை களுக்கான கண்டிஷன் ஆகவும் இருக்கிறது நேரடியான அலையும் எதிரொலிக்க பட்ட அலையும் இந்த இடத்தில் ஓவர்லப் ஆகிறது அதாவது ஒன்றின்மேல் ஒன்று விழுகிறது அதனால்தான் நமக்கு மையப்புள்ளியில் குறுக்கீட்டு விளைவு உண்டாவதில்லை நமக்கு இதனுடைய மையத்திற்கு மேலே கிடைக்கிறது இங்கே சுவாரஸ்யம் என்னவென்றால் மற்ற சோதனையில் கிடைத்தது போல் இங்கு இல்லை நான் இப்பொழுது வீச்சை எவ்வாறு பிரிக்கலாம் என்று விவாதிக்க உள்ளேன் இதுவரை நாம் ஒரு வேவு பிரண்ட் இரண்டாக எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்று பார்த்தோம் இப்பொழுது ஒரு வீச்சு எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் இங்கு டபுள் பீம் மற்றும் பல பீம் பற்றி பார்க்கலாம் இந்த இரண்டும் சமமான சாய்வு மற்றும் சமமான திக்னஸ் உள்ளது என்று கூறலாம் இப்பொழுது நாம் சில வீச்சு பிரிக்கப் படுவதற்கான உதாரணங்களை பார்ப்போம் அது இரண்டு பீம் அல்லது பல பீம் ஆக இருக்கலாம் அவை சமமான சாய்வு அல்லது சமமான தடிமன் உள்ளவையாக இருக்கும் இப்பொழுது ஒரு மெல்லிய படலத்தை எடுத்துக் கொண்டோமானால் மெல்லிய படலம் என்பது அதனுடைய தடிமன் சிறியதாக உள்ளது இப்பொழுது ஒரு ஒளி மூலத்தை இங்கே வைத்தோம் என்றால் ஒளி இங்கிருந்து வருகிறது ஒரு பகுதி எதிரொலிக்க படுகிறது மற்றொரு பகுதி ஊடுருவ படுகிறது இதைத்தான் நாம் வீச்சு பிரிக்க படுதல் என்கிறோம் ஒரு பகுதி பரப்பின் வழியாக ஊடுருவுகிறது மற்றொரு பகுதி அதை கடந்து செல்கிறது இவ்வாறு நாம் ஒரு பீம் இலிருந்து இரண்டு பீம் ஒளியை உருவாக்குகிறோம் இந்த இரண்டு எதிரொலிக்க பட்ட பீம் களும் ஒன்று மேலிருந்தும் மற்றொன்று கீழிருந்தும் உருவாகிறது இந்த இரண்டிற்கும் பாதை வேறுபாடு இருக்கிறது இவற்றிற்கு ஒரு நார்மல் வரைந்தோம் என்றால் அதனுடைய பாதை வேறுபாடு ẟ AB BC µ இன்சிடென்ட் கோணத்தை Ɵ என்று குறிப்பிட்டால் ஒளி விலகல் அடைந்த கோணமும் Ɵ ஆகும் இங்கு தடிமன் மிகக்குறைவு அதனால் அதை நாம் மெல்லிய படலம் என்கிறோம் வடிவியல் படி பாதை வேறுபாடு கீழ்க்கண்டவாறு இருக்கும் பாதை வேறுபாடு 2 µ d Cos Ɵ இந்த ஒளி மூலத்திலிருந்து நிறைய ஒளிக்கற்றைகள் மெல்லிய படலத்தின் மேல் விழுகிறது ஆனால் அனைத்தும் வித்தியாசமான கோணத்தை பெற்றுள்ளது இது மெல்லிய படலமாக இருப்பதால் d கான்ஸ்டன்ட் ஆக இருக்கிறது ஆனால் இங்கு Ɵ மாறுபடுகிறது அது ஒரு வட்டத்தின் மேல் கூம்பாக இருக்கிறது இந்த வட்டத்தில் பாதை வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் நமக்கு வெவ்வேறு கோணத்திற்கு வெவ்வேறு வட்டங்கள் கிடைக்கும் மேலும் வெவ்வேறு ஆர்டர் ஆன பட்டைகள் கிடைக்கும் ஏன் இவ்வாறு கிடைக்கிறது என்றால் இங்கு தடிமன் கான்ஸ்டன்ட் ஆக உள்ளது கரும் பட்டை காண கண்டிஷனும் ஒன்றுதான் பாதை வேறுபாடு m λ 2 µ d Cos Ɵ மெல்லிய படலத்தின் தடிமன் கான்ஸ்டன்ட் ஆக இருந்தால் நமக்கு குறுக்கீட்டு விளைவு ஒளி பட்டைகள் இவ்வாறுகிடைக்கும் இங்கு ஏன் நாம் பட்டைகள் சமமாக சாய்ந்திருக்கிறது என்று பார்க்கலாம் இங்கே இதனுடைய ஒளி மூலம் ஒரு எக்ஸ்டெண்டெட் மூலமாக இருக்கிறது நமக்கு டிவிஷன் ஆஃப் வீச்சு வேண்டுமென்றால் இந்த எக்ஸ்டெண்டெட் மூலத்தை பயன்படுத்த வேண்டும் ஆப்பு வடிவ படலம் இது ஒரு இது ஒரு தட்டு இது மற்றொரு தட்டு இரண்டும் ஆப்பு வடிவில்உள்ளது இதனுடைய சாய் கோணம் α alpha கொள்வோம் இவற்றிற்கு கோணம் சமமாக இருக்கிறது இதில் ஒரு பகுதி மேல்தளத்தில் எதிரொலிக்க படுகிறது மற்றொரு பகுதி கீழ்தளத்தில் எதிரொலிக்க படுகிறது இதனுடைய பாதை வேறுபாடு அல்லது கட்ட வேறுபாடு தடிமனை பொருத்தது அது கீழ்கண்டவாறு உள்ளது 2 µ d cos Ɵ m λ இங்கு theta 0 என்றால் 2 µ d m λ கரும் பட்டை க்கான கண்டிஷன் இங்கே கூடுதலாக π கட்டம் உருவாகிறது இந்த ஆப்பு வடிவத்தில் காற்றுக்குப் பதிலாக கண்ணாடி இருந்தால் அதனுடைய கட்டம் இன்னும் அதிகமாக வேறுபடும் தடிமன் வெவ்வேறாக இருந்தால் நமக்கு ஆர்டரும் வெவ்வேறாக இருக்கும் கோணம் ஒன்றாக இருந்தாலும் அவ்வாறு தான் நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் அனைத்து ஒளிக்கற்றை க்கும் கோணம் காஸ் Ɵ ஆகும் அனைத்து ஒளிக்கற்றைக்கும் வெவ்வேறான பாதை வேறுபாடு எனவே வெவ்வேறான எதிரொலி க்கப்பட்ட ஒளிக்கற்றைகள் எனவேதான் இங்கு பட்டைகளின் தடிமன் சமமாக இருக்கிறது இதற்கு எடுத்துக்காட்டு நியூட்டன்ஸ் ரிங் எக்ஸ்பிரிமெண்ட் இங்கு ஒரு தட்டையான கிளாஸ் பிளேட் உள்ளது அதன்மேல் ப்ளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் வைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது படத்தில் காட்டியபடி இந்த வளைந்த பகுதியில் ஆப்பு வடிவ படலம் உண்டாகிறது இதனுடைய தடிமன் பூஜ்ஜியத்தில் இருந்து கூடிக் கொண்டே செல்கிறது அனைத்து திசைகளிலும் கூடிக் கொண்டே செல்கிறது நமக்கு பொது மையம் உடைய வட்ட வடிவமான ரிங்ஸ் கிடைக்கிறது இங்கும் நமக்கு கூடுதலான கட்ட வேறுபாடு உண்டாகிறது ஏனென்றால் ஒரு பகுதி தட்டையான தட்டில் எதிரொலிக்க படுகிறது மற்றொரு பகுதி லென்ஸின் வளைந்த பரப்பின் மேல் பரப்பில் எதிரொலிக்க படுகிறது தட்டையான தட்டில் எதிர் ஒலிக்கப்படும் ஒளியானது கடக்கும் தூரம் அதிகமாக உள்ளது இந்த பாதை வேறுபாடானது 2 µ d ok இங்கு Ɵ 0 cos Ɵ 1 கட்ட வேறுபாடானது π இங்கு மைய பட்டை கருப்பாக உள்ளது மற்றொரு முக்கியமான இன்டர்பெரோ மீட்டர் மைக்கேல்சன் இன்டர்பெரோ மீட்டர் இங்கே இரண்டு கண்ணாடிகள் படத்தில் காட்டியபடி வைக்கப்பட்டுள்ளன அவை M1 மற்றும் M2 இவை பீம் ஸ்பிலிட்டர் ஆக செயல்படுகிறது இந்த கண்ணாடிகள் பாதி சில்வர் பூச பட்டவையாக இருக்கின்றது படத்தில் காட்டியபடி இங்கு ஒரு ஒளியின் ஒருபகுதி எதிரொலிக்க படுகிறது மற்றொரு பகுதி ஊடுருவ படுகிறது ஊடுருவி வெல்லும் ஒளிக்கற்றை ஆனது கண்ணாடி இரண்டில் பட்டு மீண்டும் எதிரொலிக்க படுகிறது பிறகு கீழ்நோக்கி வருகிறதுஇந்த இப்பகுதியில் இரண்டு கண்ணாடி களிலிருந்தும் எதிரொலி க்கப்பட்ட ஒளிக்கற்றை ஆனது வருகிறது இங்கு இந்த ஒளி இரண்டு தடவை டிராவல் பண்ணுகிறது இங்கு பாதை வேறுபாடு 2d d1 d2 இந்தக் கண்ணாடி 45 டிகிரி கோணத்தில் வைக்கப்பட்டுள்ளது d1 மற்றும்d2 என்னவாக இருந்தாலும் இந்த எதிரொலிக்க பட்ட ஒளியானது M1 னுடைய பிம்பம் இந்த இடத்தில் கிடைக்கிறது பார்த்தீர்களானால் இந்த கண்ணாடி தான் பீம் ஸ்பிலிட்டர் இப்பொழுது இந்த ஒளி மூலம் இரண்டு கண்ணாடிகள் M 1 மற்றும் M2 மூலம்எதிரொலிக்க படுகிறது M2 தூரம் என்னவாக இருந்தாலும் இவ்வாறு நமக்கு கிடைக்கிறது இந்த சாய்ந்த கோணமானது 2d Cos Ɵ m λ சாய்ந்த காணோம் வெவ்வேறாக இருக்கிறது இதை புரிந்து கொள்வதற்கு நாம் இதை பரிசோதனை கூடத்தில் பார்க்கலாம் இந்தக் கோணம் என்னவென்றால் தடிமன் சமமாக உள்ளது இதுதான் மைக்கேல்சன் இன்டர்பெரோன் மேட்டர் அமைப்பு படத்தில் காட்டியபடி இதை நகர்த்தி கண்ணாடி கான தூரத்தை மாற்ற முடியும் அதாவது D ஐ மாற்றமுடியும் ஒரு குறிப்பிட்ட Order வேண்டுமென்றால் நாம் பாதை வேறுபாட்டை மாற்றமுடியும் படத்தைப் பார்த்தீர்களானால் இதனுடைய மைய பட்டை யானது m இப்பொழுது பாதை வேறுபாடு மாறுகிறது அதே இடத்தில் m மாறுகிறது இந்த சோதனையை வைத்து நாம் ஒளியின் அலை நீளத்தை கணக்கிட முடியும் மைக்கேல்சன்இன்டர்பெரோ மீட்டர் ஒரு முக்கியமானசோதனையாகும் இதுவரை நாம் பார்த்தது மற்ற அனைத்து சோதனைகளுக்கும் அடிப்படையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மற்றவற்றை நாம் ஆய்வுக்கூடத்தில் காணலாம் இந்த வகுப்பை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்